நாம் தொகுதி 3 இன் முடிவை அடைய இருக்கிறோம் போன வகுப்பில் உங்களுக்கு ஒரு வினா கொடுத்திருந்தேன் அதன் விடையை இப்போது நாம் கண்டுபிடித்து அதோடு இந்த தொகுதி மூன்றை முடிப்போம் முதலில் அந்த வினாவை பார்ப்போம் பதப்படுத்தப்பட்ட பூஞ்சை காளான்கள் நல்ல பயோசார்பெண்ட் இவை விஷ உலோகங்களான குரோமியம் மெர்குரி கோபால்ட் மற்றும் இதர கன உலோகங்களை தொழிற்சாலை கழிவிலிருந்து நீக்கும் தன்மை உடையவை இதற்கு பொருத்தமான பூஞ்சைக்காளான் ஒரு மணி நேரத்திற்கு 500 கிராம் வீதம் 500ghour உற்பத்தி செய்ய வேண்டும் வளர்ச்சிக்கு தேவையான இன் லட் சப்ஸ்டிரேட் கன்சன்ட்ரேஷன் ஒரு லிட்டருக்கு 50 கிராம் வீதம் 50gl தேவைப்படுகிறது காளான் மோனோட் கைநெட்டிக்ஸ் பின்பற்றுகிறது இதன் அதிகபட்ச குரோத் ரேட் ஒரு மணி நேரத்திற்கு 0 அதிகபட்ச ஹாஃப் குரோத் ரேட்கான சப்ஸ்டிரேட் கன்சன்ட்ரேஷன் காற்றுள்ள சூழலில் லிட்டருக்கு ஒரு கிராம் 1gl சப்ஸ்டிரேட் இலிருந்து வரும் செல்இல்டு கோஎஃபீஷியேன்ட் 0 5 கொடுக்கப்பட்ட இன்லெட் வால்யூமெட்ரிக் ப்லோ ரேட்க்கு என்ன குறைந்தபட்ச அளவுள்ள கீமோஸ்டாட் தேவைப்படும் இப்போது இதன் விடையை தொடருவோம் நாம் அதே கேள்விகளை எழுப்பி அதற்கு விடை காண முயற்சிப்போம் என்ன தேவைப்படுகிறது மேலே கொடுக்கப்பட்ட நிபந்தனைகளுடன் கொடுக்கப்பட்ட இன்லெட் வால்யூம்மெட்ரிக் ப்லோ ரேட்டுக்கு தேவைப்படும் கீமோஸ்டாட் இன் குறைந்தபட்ச அளவு இதில் எவையெல்லாம் கொடுக்கப்பட்டுள்ளது உற்பத்தி விகிதம் 500gh அதிகபட்ச ஸ்பெசிபிக் குரோத் ரேட் 0 5h Ks 1gl Y xs 0 5 இன்லெட் சப்ஸ்டிரேட் கான்சன்ட்ரேசன் Si 50gl காளானின் வளர்ச்சி மோனோட் கைநெட்டிக்ஸ் சை பின்பற்றுகிறது இப்போது கொடுக்கப்பட்டவைகளை வைத்து நமக்கு தேவைப்படுவதை எப்படி எடுப்பது வால்யூம் குறைந்தபட்சமாக இருக்கவேண்டுமென்றால் நாம் அதிகபட்ச உற்பத்தியில் Maximum productivity Rm செயல்பட வேண்டும் நம்முடைய இன்லெட் ப்லோ ரேட் F ஆனது நிலையாக உள்ளது டைல்யூஷன் ரேட் D FV ஆகவேV FD எனவே F நிலையாக இருப்பதால் V ஐ குறைந்தபட்சமாக ஆக்க D ஐ அதிகபட்சமாக ஆக்க வேண்டும் ஆகவே நாம் Dmஐ கண்டுபிடிக்க வேண்டும் அது புரோடக்டிவிடிஐ அதிகபட்சமாக Maximum productivity Rm ஆக்கி விடும் Dm m1 KsKsSi0 5 நம்மிடமுள்ள மதிப்புகளை இதில் போட்டால் Dm 0 43h Fன் மதிப்பு தெரிந்தால் குறைந்தபட்ச கீமோஸ்டாட் அளவு அதாவது Vm மை கண்டுபிடிக்கலாம் F நமக்குதெரியாது ஆனால் அதிகபட்ச உற்பத்தி அதாவது மேக்ஸிமம் புரோடக்டிவிடி Rm 500ghour என்பது தெரியும் RmFxm xmஎன்பது அதிகபட்ச உற்பத்தியின் போது இருக்கும் அவுட்லெட் செல் கன்சன்ட்ரேஷன் இல்டு கோஎஃபீஷியேன்ட் Yxs அறிவோம் செல்களின் கன்சன்ட்ரேஷன் xYxs எனவே xmYxs Smஎன்பது வெளியேறும் நிலையில் உள்ள அவுட்லெட் சப்ஸ்டிரேட் கன்சன்ட்ரேஷன் இது அதிகபட்ச செல் கன்சன்ட்ரேஷன் xm ஐ குறிக்கும் Smமை எப்படி கண்டுபிடிப்பது நாம் அறிவோம் µmSmKsSm Dm எனவே m Sm DmKsSm SmKsDm Sm KsDmµm Dm தக்க இடங்களில் நம்மிடமுள்ள மதிப்புகளை போட்டால் Sm 1 × 0 5 0 14 gl இப்போது xm கண்டுபிடித்தால் xmYxsSi Sm0 550 6 1421 நாம் அறிவோம் RmFxm எனவே F Rmxm50021 9322 8 lh எனவே இதை சார்ந்த குறைந்தபட்ச வால்யூம்minimum volume Vmin Vmin FDm22 02 l வினாவில் கொடுக்கப்பட்ட நிபந்தனைகளை வைத்து கண்டுபிடித்தோம் ஆனால் இதுவே கீமோஸ்டாட் இன் குறைந்தபட்ச அளவு அதாவது மினிமம் சைஸ் ஆகும்